BH லூப் இல் சென்ற வகுப்பில் நிறுத்தினோம் திறந்த மின்சுற்று மூடிய சுற்று ஆகியவற்றை பற்றி பார்த்தோம் சமமான சுற்று மின்மாற்றியின் ஒட்டுமொத்த சமமான சுற்று ஆகியவற்றை வரைந்தோம் இதை Rc Xm என குரிபிட்டொம் இங்கு V1 உள்ளது இது R2 X2 ஆகும் லோட் இங்கு XL என குறிப்பிட்டுளோம்

அனைத்து பேரமீட்டர்களையும் மதிப்பிட வேண்டும் இதை இரண்டாக பிரித்து மதிப்பிடலாம் ட்ரான்ஸபோர்மேற் இணைப்பது கடினம் ட்ரான்ஸபோர்மேற் இணைப்பதால் அதிகமான பவர் வீணாகும் பயன்படுத்தப்பட்ட லோடு எவ்வளவு பவர் எடுத்துள்ளது என்பது பற்றி அறிய முடியாது எனவே அளவுருக்களை தீர்மானிக்க விரும்புகிறோம் சூழ்நிலைகளை உருவாக்குவதன் மூலம் அது சாத்தியமானால் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை அனுப்பாமல் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துவது போன்றது மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தைப் பயன்படுத்துதல் அல்லது கடந்து செல்வது இரண்டாவது நிலைமை அதேசமயம் ஒரு பகுதியை மட்டுமே பயன்படுத்துகிறது மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் எனவே நாங்கள் உண்மையில் மின்மாற்றியை முழுமையாக ஏற்றவில்லை இல்லை தற்போதைய அல்லது மின்னழுத்தத்தால் அதைத்தான் நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் ஆரம்பத்தில் OC சோதனை பற்றி பேசினார் எனவே OC சோதனையில் நாங்கள் சொன்னது என்னவென்றால் நாங்கள் அதைப் பெறப்போகிறோம் மின்மாற்றி ஒரு வாட்மீட்டர் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு அம்மீட்டர் எனவே இது உண்மையில் பொருந்தும் முறுக்கு மின்னழுத்தம் குறைந்த மின்னழுத்த முறுக்கு இருக்கும் இது எல்வி முறுக்கு ஆகும் அதேசமயம் உண்மையில் திறந்த சுற்றுகளில் இருக்கும் முறுக்கு எச் வி முறுக்கு ஆகும் மின்னழுத்தத்தை V1 ஆக அளவிடவும் எனக்கு கிடைத்த அளவீடுகள் V1 I1 மற்றும் W1 மாறாக நான் இவற்றை V0 I0 மற்றும் W0 என பெயரிடுகிறேன் இது சுமை இல்லாத நிலை என்பதைக் குறிப்பிடவும் எனவே நான் இதை I0 எனக் காட்டப் போகிறேன் இது W0 ஐக் கொண்டுள்ளது நிச்சயமாக இங்கு பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தமாகும் நான் தேர்வுசெய்தால் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தைக் கண்டுபிடிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்க வேண்டிய உயர் மின்னழுத்த முறுக்கு இதுதான் நாங்கள் செய்கிறேம் நாம் முன்னர் வரைந்த ஃபாசர் வரைபடத்திலிருந்து இது V0 என்றால் இதை Ic ஆகவும் இது Im ஆகவும் இந்த இரண்டையும் சேர்த்து நான் I0 ஆகப் பெறப் போகிறேன் இவை IcIo cosΦ இதை VoIc Rc என குறிப்பிடலாம் நான் இதேபோல் Im அல்லது காந்தமாக்கும் மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கப் போகிறேன் எனவே நான் இதை VoIm Xm என எழுதப் போகிறேன் எனவே இணையான அளவுருக்களுடன் தொடர்புடைய அளவுருக்களை நான் பெற்றுள்ளேன் இது Rc மற்றும் Xm எதுவாக இருந்தாலும் இவை இரண்டும் லோடு இல்லாத சோதனை அல்லது திறந்த சுற்று சோதனை அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன நான் மின்மாற்றியை ஏற்றவில்லை இரண்டாம் நிலை திறந்த சுற்றில் வைத்திருக்கிறேன்இதுவே சுமை சோதனை அல்லது திறந்த சுற்று சோதனை என அறியப்படுவதற்கான காரணம் தற்செயலாக அதே சுற்று BH வளையத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படலாம் ஆனால் சிறிது மாற்றத்துடன் எனவே திறந்த மின்சுற்று நிலைமைகளின் கீழ் மின்மாற்றியைப் பார்க்கிறோம் எனவே நான் இன்னும் மின்மாற்றியை திறந்த சுற்றுக்கு கீழ் காண்பிக்கிறேன் இரண்டாம் நிலை திறந்த சுற்றில் உள்ளது முதன்மையானது சாதாரண காந்த மின்னோட்டத்துடன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இது எங்கள் திறந்த சுற்று சிறிய எதிர்ப்பை முதன்மை முறுக்குடன் தொடரில் வைக்கிறேன் இதனால் தொடர் எதிர்ப்பின் வீழ்ச்சி இருக்கும் தொடர் எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை நான் Rs என அழைக்கிறேன் எனவே Rs ஐ Im ஆல் பெருக்கப்படுகிறது காந்தமாக்கும் மின்னோட்டம் அல்லது சுமை இல்லாத மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் அது தொடர் எதிர்ப்பின் வீழ்ச்சியாக இருக்கும் எனவே இதை நான் Rs என்று அழைத்தால் நான் இதை I0Rs களாகப் பார்க்கப் போகிறேன் எனவே நான் அங்கு பெறுவது மின்னழுத்தம் மின்னழுத்தம் உண்மையில் தொடர் எதிர்ப்பால் பெருக்கப்படும் லோடு இல்லாத மின்னோட்டத்தை எனக்குத் தருகிறது இந்த தொடர் எதிர்ப்பு எனக்குத் தெரியும் ஒரு மல்டிமீட்டர் மூலமாக அதன் மதிப்புகளை நான் அறிவேன் எனவே I0Rs கள் ஒரு தொடர் எதிர்ப்பு என்று நான் சொல்ல முடியும் இப்போது இது முதன்மை பக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இரண்டாம் பக்கத்தில் என்னால் முடிந்தால் ஃப்ளக்ஸ் அளவைப் பெற விரும்புகிறேன் ஏனென்றால் எனக்கு ஃப்ளக்ஸ் கிடைத்தால் மற்றும் காந்த மின்னோட்டம் அல்லது சுமை இல்லாத மின்னோட்டத்தைப் பெற்றால் நான் செல்கிறேன் மின்னோட்டத்தின் முக்கிய இழப்பு கூறுகளை புறக்கணிக்க பாயும் முழு மின்னோட்டமும் தோராயமாக காந்தமாக்கும் மின்னோட்டம் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் உங்களுக்குத் தெரிந்த மின்னோட்டத்தின் இரண்டு கூறுகளையும் உடல் ரீதியாகவோ அல்லது சோதனை ரீதியாகவோ பிரிக்க முடியாது நான் அதை கோட்பாட்டளவில் செய்ய முடியும் ஆனால் நான் அதை உண்மையில் உடல் ரீதியாகவோ அல்லது சோதனை ரீதியாகவோ செய்ய முடியாது எனவே மின்மாற்றி வழியாக செல்லும் சுமை இல்லாத மின்னோட்டம் என்னவென்றால் காந்தமாக்கும் மின்னோட்டம் தோராயமானது அதைத்தான் நான் செய்கிறேன் இப்போது இந்த மின்னழுத்த வீழ்ச்சி I0RS தற்போதைய காந்தமயமாக்கல் அளவு என்னவென்று எனக்குச் சொல்லும் எனவே இது வெளிப்படையாகச் செல்லும் V vs H இன் சதித்திட்டத்தின் x அச்சு நான் சதி செய்ய விரும்பினால் இதை x அச்சு அல்லது எக்ஸ் தட்டுக்கு தருகிறேன் CRO நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாங்கள் அதைச் செய்தோம் இது CRO இன் எக்ஸ் தகடுகளுக்கு செல்லும் எனவே நான் CRO ஐ XY சதி பயன்முறையில் வைப்பேன் இப்போது நான் விரும்புவது ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் ஒய் தட்டுக்கு செல்ல வேண்டும் எனவே உண்மையில் ஃப்ளக்ஸ் மதிப்பை நேரடியாக வழங்கஅதை விட நான் சாதாரணமாக சொல்ல முடியும் dΦdt என்பது வோல்ட்டேஜ் ஆகும் இது எங்களுக்குத் தெரியும் N dΦdt நான் எழுத அனுமதிக்கிறேன் அது போன்றது எனவே நான் ஃப்ளக்ஸ் விரும்பினால் மின்னழுத்தத்தை ஒருங்கிணைக்க முடியும் என்று நான் மறைமுகமாக சொல்ல முடியும் நான் மின்னழுத்தத்தை ஒருங்கிணைத்தால் எனது ஃப்ளக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதைப் பெற முடியும் எனவே மின்னழுத்தத்தை ஒருங்கிணைப்பதற்கு பதிலாக நான் செய்யப்போவது முதலில் ஒரு எதிர்ப்பை இணைத்து ஒரு V 2 இது V 2 என்று சொல்லட்டும் நான் முதன்மை மீது சில மின்னழுத்த V 1 ஐப் பயன்படுத்துகிறேன் பக்க வி 2 இரண்டாம் பக்கத்தில் தூண்டப்படுகிறது அது சுமையில் இல்லை எனவே எந்த துளியும் இல்லை முழு மின்னழுத்தமும் வருகிறது இந்த எதிர்ப்பு மிகப் பெரிய மதிப்பாக இருக்கும் அதை நான் அழைக்கிறேன் RL இந்த RL மிகப் பெரிய மதிப்பாக இருக்கும் நான் பெரியது மீண்டும் பெரியது மற்றும் சிறியது என்று பொருள் இது 2 2 kVA 220 இல் 110 V மின்மாற்றி என்று நான் சொன்னால் நாம் பயன்படுத்தியதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறேன் 5 Ω என்பது எனது சாதாரண இரண்டாம் நிலை எதிர்ப்பாகும் நான் விரும்பினால் இரண்டாம் நிலை மின்னோட்டம் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருக்க வேண்டும் ஆனால் 5 5 Ω of க்கு பதிலாக நான் 200 Ω அல்லது 300V ஐப் பயன்படுத்தினால் நான் பெயரளவு எதிர்ப்புடன் ஒப்பிடும்போது இது மிக உயர்ந்த எதிர்ப்பாகும் எனவே நான் ஒரு எதிர்ப்பைப் பார்க்கப் போகிறேன் இது பெயரளவு அல்லது ஒப்பிடும்போது மிகவும் அதிகமாக உள்ளது மதிப்பிடப்பட்ட மின்னோட்டம் மின்மாற்றி வழியாக பாயும் வகையில் நான் இணைக்கக்கூடிய மதிப்பிடப்பட்ட எதிர்ப்பு எனவே மின்மாற்றியின் பெயரளவு மதிப்பிடப்பட்ட எதிர்ப்பை விட ஆர் எல் மிக அதிகமாக இருக்கும் இல்லை மின்மாற்றியின் முறுக்கு எதிர்ப்பு நான் எதிர்ப்பைப் பற்றி பேசுகிறேன் சுமை எதிர்ப்பாக பொதுவாக இணைக்கவும் எனவே 5 5 Ω க்கு பதிலாக நான் 200 300 Ω முடிக்கலாம் இப்போது எனக்கு ஒரு கொள்ளளவும் உள்ளது எனவே இங்கே பாயும் மின்னோட்டம் என்ன என்பதைப் பார்க்க முயற்சித்தால் இதை இன்னும் சில I20 என அழைக்கிறேன் ஏனெனில் இது இன்னும் சுமை இல்லை என்று கருதப்படுகிறது நான் 5 5 ஐ இணைத்திருந்தால் Ω நான் 20 ஏ ஐப் பெற்றிருப்பேன் இப்போது நான் 300Ω ஐ இணைக்கிறேன் மின்னோட்டம் உண்மையில் குறைவாகவே இருக்கும் எனவே நான் அதை I20 என அழைக்கிறேன் ஏனெனில் இது கிட்டத்தட்ட 0 சுமை மின்தேக்கத்தை நான் தேர்வுசெய்தால் RL Xc விட அதிகமாக இருக்கும் நான் நிச்சயமாக முடியும் கொள்ளளவைத் தேர்வுசெய்க அது எல்லாவற்றிற்கும் மேலாக எனவே ஒட்டுமொத்த மின்மறுப்பைப் பார்க்க நான் முயற்சித்தால் அது நடக்கும் இரு Xc உண்மையில் சிறியதாக இருந்தால் உங்களுக்குத் தெரியும் நான் சொல்ல முடியும் RL எனவே நான் கொள்ளளவைத் தேர்வு செய்யப் போகிறேன் இந்த மின்மறுப்பு கிட்டத்தட்ட RL க்கு சமம் எனவே இதை எனது I20 ஆகப் பெறப்போகிறேன் எனவே RL XC ஐ விட உயர்ந்தது எனவே இதன் காரணமாக மின்னோட்டம் முக்கியமாக RL ஐ மட்டுமே சார்ந்துள்ளது என்று நான் சொல்ல முடியும் வேறு எதுவும் இல்லை எனவே இதை நான் இங்கே மாற்றலாம் இங்கு பாயும் மின்னோட்டம் என்ன என்பதைப் பார்க்க முயற்சித்தால் தயவுசெய்து CRO டெர்மினல்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடம் இருப்பது வோல்ட்மீட்டர் டெர்மினல்கள் போன்றது எனவே வெளிப்படையாக CRO க்குள் எந்த மின்னோட்டமும் இல்லை எனவே இங்கு பாயும் முழு மின்னோட்டமும் கொள்ளளவு வழியாக மட்டுமே பாய வேண்டும் எனவே நான் தற்போதைய இருக்க வேண்டும் எனவே மின்தேக்கி வழியாக மின்னோட்டமும் இருக்கும் ஆனால் கொள்ளளவு முழுவதும் மின்னழுத்தம் இருக்கும் அதுதான் கொள்ளளவு முழுவதும் மின்னழுத்தம் இது இருக்கும் எனவே மின்னழுத்தத்தை ஒரு மின்தேக்கி வழியாக கடந்து மறைமுகமாக மின்னழுத்தத்தை ஒருங்கிணைக்கிறோம் அதனால் CRO இன் Y அச்சில் நான் சதி செய்யும் மின்தேக்கி மின்னழுத்தமாக நான் பெறுவது a ஃப்ளக்ஸ் அளவீடு நிச்சயமாக இது போன்ற சில பெருக்கல் காரணி உள்ளது நான் நிச்சயமாக ஒரு வேண்டும் பெருக்கல் காரணி எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இது ஃப்ளக்ஸ் அளவீடு ஆகும் எனவே உண்மையில் நான் என்ன பெறப் போகிறேன் Y தட்டு முழுவதும் எனவே இது CRO இன் Y தட்டு முழுவதும் செல்லப் போகிறது இந்த முனையம் இருக்கும் Y தட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது அது CRO இன் Y தட்டுக்குச் செல்லும் எனவே CRO இன் Y தட்டுக்கு குறுக்கே நான் பெறுவது என்னவென்றால் CRO இன் Y தட்டு அடிப்படையில் கிடைப்பதால் இதை எழுதலாம் இதுதான் வரப்போகிறது இது உண்மையில் சமம் ஏனெனில் வெளிப்படையாக நான் மின்னழுத்தத்தை மட்டுமே பார்க்கிறேன் என்றால் எனவே நான் ஒரு அளவிலான ஃப்ளக்ஸ் பெறுகிறேன் இது ஒரு யூனிட் பகுதிக்கு சரியாக ஃப்ளக்ஸ் ஒரு ஃப்ளக்ஸ் என்று நான் சொல்லவில்லை எந்த யூனிட் திருப்பம் நான் அதை எல்லாம் சொல்லவில்லை நான் ஒரு பெறுகிறேன் என்று அடிப்படையில் சொல்கிறேன் ஃப்ளக்ஸ் அளவீடு அவ்வளவு எளிது அவ்வளவுதான் எனவே பிஹெச் லூப் ரிசோதனையில் நாம் என்ன செய்வது என்பதுதான் இதை எக்ஸ் தட்டுக்கு அனுப்பி ஒய் தட்டுக்கு அனுப்பவும் எனவே இது ஒய் தட்டுக்குச் சென்று இது எக்ஸ் தட்டுக்குச் செல்கிறது எனவே நான் எக்ஸ் தட்டில் பெறுவது உண்மையில் எச் அல்ல ஆம்பியர்களில் கூட இல்லை அது இம் எனக்குக் கிடைத்த தொடர் எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் பெருக்கப்படுகிறது அதனால்தான் நான் ஆம்பியர்களில் உண்மையிலேயே விரும்பினால் காந்தமாக்கும் மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் என்னிடம் உள்ளது அதை நான் ரூ வகுக்க வேண்டும் எனவே இது பெரிய விஷயமல்ல எனவே நான் பெறுவது இல்லை நேரடியாக நான் ஆம்பியர்களில் இருக்கிறேன் நான் அதை வோல்ட்டுகளில் ரூ எனவே இறுதியில் நான் கருப்பை இழப்பு பெற எல்லாவற்றையும் அளவிட வேண்டும் எனவே இது அடிப்படையில் பின்னால் உள்ள கொள்கை பிஹெச் லூப் ஆனால் பரிசோதனையின் பின்னணியில் உள்ள கொள்கையை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த சோதனையில் எச்சரிக்கையுடன் ஒரு சொல் இதை நான் எச் தட்டுடன் இணைத்து இதை ஒய் தட்டுடன் இணைக்கும்போது சி ஓ எக்ஸ் தட்டில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டு முனையங்கள் இருக்கும் ஒய் தட்டு இரண்டு முனையங்கள் இருக்கும் எனவே அவற்றில் ஒன்று தரையிறக்கப்படும் மற்றொன்று முனையம் சமிக்ஞைக்கு வழங்கப்படும் அல்லது நேர்மாறாக எங்களுக்குத் தெரியாது இது எல்லா ஏ க்கும் பிறகு அதனால் நான் செய்கிறேன் நான் இந்த முனையத்தை அல்லது இந்த முனையத்தை தரையிறக்கப் போகிறேனா என்று கூட தெரியாது எனவே நான் தற்செயலாக இந்த முனையத்தை தரையிறக்கினால் மின்மாற்றியின் இந்த முனையம் அநேகமாக அடித்தளமாக உள்ளது உங்களுக்குத் தெரிந்த குறிப்பிட்ட முழுமையான குறுகிய சுற்று போன்றது நல்லது இணைப்பு தானே முதன்மை குறுகிய சுற்று எனவே அது நடக்க நான் விரும்பவில்லை அதுதான் சி ஓ மைதானம் எப்படியும் ஆய்வகத்தின் பிரதான மைதானத்திற்கு சேகரிக்கப்படுவதற்கான காரணம் நான் அதற்கு உதவ முடியாது அது ஏற்கனவே முடிந்துவிட்டது என்னால் எதுவும் செய்ய முடியாது நாம் ஒரு பயன்படுத்த காரணம் அதுதான் தனிமை மின்மாற்றி இங்கே இந்த இடத்தில் ஒரு தனிமைப்படுத்தும் மின்மாற்றி இருக்கும் தனிமைப்படுத்தும் மின்மாற்றி அது செய்வதெல்லாம் அதுதான் 1 1 மின்மாற்றி இருக்கும் எனவே உள்ளீடு பக்கத்தில் ஒரு தனிமை மின்மாற்றி என்னிடம் இருக்கும் இது மற்றும் நான் இதை விநியோகத்துடன் இணைக்கப் போகிறேன் எனவே இந்த பக்கமாக இருக்கலாம் என்று எனக்குத் தெரியும் அடித்தளமாக அது ஒரு பொருட்டல்ல இங்கிருந்து நான் அதை RS உடன் இணைப்பேன் நான் என்ன செய்ய வேண்டும் மற்றும் நான் அதை இந்த மின்மாற்றியுடன் இணைப்பேன் எனவே இது சோதனையின் கீழ் உள்ள மின்மாற்றி ஆகும் எனவே இந்த மின்மாற்றி சோதனையின் கீழ் மின்மாற்றியாக இருக்கும் அதேசமயம் இந்த மின்மாற்றி தனிமைப்படுத்தும் மின்மாற்றியாக இருக்கும் எனவே இப்போது சோதனையின் கீழ் உள்ள அனைத்து மின்மாற்றி மற்றும் மறுபுறத்துடன் இணைக்கப்பட்ட மின்மாற்றி ஆகியவற்றிற்குப் பிறகு அவை ஒன்றாக இணைக்கப்படவில்லை மின்சாரத்தைப் பொறுத்தவரை அவை ஒன்றாக இணைக்கப்படவில்லை தனிமைப்படுத்தும் மின்மாற்றியின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஒருவருக்கொருவர் தனிமைப்படுத்தப்படுகின்றன தனிமை மின்மாற்றியின் முதன்மை நிலத்திற்கும் தனிமைப்படுத்தும் மின்மாற்றியின் இரண்டாம் நிலைக்கும் இடையே நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை இப்போது நான் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லா மைதானங்களும் தனித்தனியாக உள்ளன எனவே நடக்காத முழு இணைப்பிலும் ஏதோ தவறு நடக்கிறது என்று நான் கவலைப்பட வேண்டியதில்லை எனவே பொதுவாக BH லூப் பரிசோதனை ஒருபோதும் தனிமைப்படுத்தும் மின்மாற்றி இல்லாமல் நடத்தப்படாது தனிமைப்படுத்தும் மின்மாற்றி என்பது கவனக்குறைவாக எதுவும் குறுகிய சுற்று இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக மட்டுமே சில தரை வேறு சில தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அறியாமல் பேராசிரியர் ஆட்டோ டிரான்ஸ்பார்மரை தனிமைப்படுத்தும் மின்மாற்றியாக பயன்படுத்த முடியாது ஆட்டோ டிரான்ஸ்பார்மரை ஒரு தனிமைப்படுத்தும் மின்மாற்றியாகப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் அதற்கு ஒரே முறுக்கு மட்டுமே உள்ளது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தனிமைப்படுத்தப்படவில்லை எனவே எனக்கு முதன்மைக்கான ஒரு மைதானம் இருந்தால் அது இரண்டாம் நிலைக்கான மைதானமாகும் அவற்றுக்கு இடையில் நான் வேறுபாடு காட்டவில்லை எனவே ஆட்டோ டிரான்ஸ்பார்மரை தனிமைப்படுத்தும் மின்மாற்றியாக பயன்படுத்த முடியாது எனவே குறுகிய சுற்று சோதனையைப் பார்க்க முயற்சிப்போம் எனவே குறுகிய சுற்று சோதனையில் பெயராக குறிக்கிறது நான் இங்கே மின்மாற்றி வைத்திருக்கிறேன் நான் இரண்டாம் நிலைக்கு குறுகிய சுற்றுக்கு செல்கிறேன் தி இரண்டாம் நிலை பொதுவாக இந்த வழக்கில் குறைந்த மின்னழுத்த முறுக்கு எனத் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனவே நான் முயற்சி செய்வேன் உயர் மின்னழுத்த பக்கத்திலிருந்து மின்சார விநியோகத்தைப் பயன்படுத்துங்கள் அதேசமயம் இது எல் உயர் மின்னழுத்த முறுக்கு குறைந்த மின்னோட்டத்தை வெளிப்படையாகக் கொண்டிருக்கும் மதிப்பிடப்பட்ட நடப்பு 220 ஐ 110 வி ஆல் அனுப்ப விரும்புகிறேன் குறைந்த மின்னழுத்த பக்கத்தில் மின்னோட்டமாக 20 A கிடைத்தது உயர் மின்னழுத்த பக்கத்தில் அது மட்டுமே இருந்தது 10 ஏ எனவே உயர் மின்னழுத்த பக்கமானது நான் உற்சாகப்படுத்தினால் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை நான் கடந்து செல்ல வேண்டுமானால் என்னிடம் இல்லை மிகவும் கவலைப்பட வேண்டியது என்னவென்றால் மிக உயர்ந்த தற்போதைய மதிப்பு மூலத்தை நான் தேட வேண்டியதில்லை இல்லை அதைத் தேட வேண்டும் எனவே நான் எப்போதும் இருக்கும்போது உயர் மின்னழுத்த பக்கத்தை உற்சாகப்படுத்த முயற்சிப்பேன் குறுகிய சுற்று சோதனை நடத்துதல் ஆனால் நான் விரும்பாததால் பாயும் மின்னோட்டம் எவ்வளவு என்பதை நான் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் மதிப்பிடப்பட்ட தற்போதைய மதிப்பு எதுவாக இருந்தாலும் எனவே நான் தொடர்ந்து ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் அம்மீட்டர் எனவே பொதுவாக இந்த விஷயத்திலும் தொடரில் ஒரு அம்மீட்டரை இணைப்பேன் நிச்சயமாக நான் சக்தியை அளவிட விரும்புகிறேன் எனவே நான் ஒரு வாட்மீட்டரையும் மிகத் தெளிவாக இணைப்பேன் நான் இருந்தால் பார் 110 வோல்ட் டிரான்ஸ்பார்மரால் 2 ஏ 220 வோல்ட் பற்றி மீண்டும் பே கிறேன் இது 220 வோல்ட் I உடன் தொடர்புடையது மதிப்பிடப்பட்ட மின்னோட்டமாக 10 A மட்டுமே உள்ளது இதற்காக நான் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை தள்ள விரும்பினால் 20 ஆதாரத்தைத் தேட வேண்டும் முறுக்கு நான் மூலத்தை எச் பக்கத்தில் இணைக்கிறேன் எனவே எனது மூலமானது 10 ஏ 20 ஏ அல்ல மட்டுமே பம்ப் செய்ய வேண்டும் எனது மூலத்திலிருந்து மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தம் எனவே இந்த விஷயத்தில் நான் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தப் போவதில்லை எப்படியிருந்தாலும் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை மட்டுமே நான் பயன்படுத்தப் போகிறேன் அது உயர் மின்னழுத்த பக்கத்தில் மட்டுமே உள்ளது எனவே நான் உயர் மின்னழுத்த பக்கத்தைப் பயன்படுத்துகிறேன் ஆற்றல் இப்போது மின்மாற்றியின் சமமான சுற்று R1 X1 மற்றும் நிச்சயமாக உள்ளது R2' மற்றும் X2' இணை மதிப்புகளை மறந்துவிடுகிறேன் பரவாயில்லை இப்போது இங்கே நான் குறுக்குவழி செய்துள்ளேன் இது ஷார்ட் சர்க்யூட் இந்த பகுதியை நான் முற்றிலும் குறுகிய சுற்றுக்கு உட்படுத்தினேன் அதாவது தொடர் பாதையில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் மின்மறுப்பு அவ்வளவுதான் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகிறது நீங்கள் பார்த்தால் நான் போகாததால் அவை மிகச் சிறியதாக இருக்கும் என்று சொன்னேன் மின்மாற்றிக்குள் ஒரு பெரிய அளவிலான மின்னழுத்த வீழ்ச்சியை அனுமதிக்க நான் மின்மாற்றியை நன்றாக வடிவமைக்க விரும்புகிறேன் அதனால் நான் பயன்படுத்தும் அனைத்து மின்னழுத்தங்களையும் அது சாப்பிடாது அதனால் மேலும் சிறியதாக இருக்கும் மேலும் கசிவு எதுவும் இல்லை ஏனெனில் அதிக காற்று இடைவெளி இல்லை எனவே கசிவு எதிர்வினைகளும் மிகச் சிறியதாக இருக்கும் எனவே ஒட்டுமொத்தமாக இங்கே நடக்கும் துளி நான் தவிர துளி பொதுவாக சிறியது என்று கூறுவேன் பொதுவாக செய்யப்படாத மோசமான மின்மாற்றியை வேண்டுமென்றே வடிவமைக்கவும் எனவே அதை கடந்து செல்வதை நான் காண்பேன் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டம் இப்போது நான் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை மட்டுமே அனுப்ப விரும்புகிறேன் இது மதிப்பிடப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் இது 10 A ஆகும் உதாரணமாக இது உண்மையில் குறுகிய சுற்றுவட்டத்தில் நான் பயன்படுத்த வேண்டிய மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் குறுகிய சுற்று நிலைமைகளின் கீழ் முதன்மை வழியாக மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை மட்டுமே நான் அனுப்ப விரும்பினால் முறுக்கு நான் அதை தொடர்ந்து படித்து வருகிறேன் மதிப்பிடப்பட்ட மதிப்பை மீறுவதை நான் விரும்பவில்லை மின்மறுப்புகள் எனவே மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தால் பெருக்கப்படுவது முதன்மை பக்கத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட மின்னழுத்தமாக இருந்திருக்க வேண்டும் இதனால் மதிப்பிடப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் டிரான்ஸ்பார்மர் முறுக்குகளின் வழியாக செல்லும் தற்போதைய மதிப்பு நான் முதன்மை அல்லது இரண்டாம் நிலை நான் மின்னோட்டத்தை மதிப்பிடப்பட்ட மதிப்பிற்கு மட்டுப்படுத்தினால் அவை இரண்டும் மதிப்பிடப்பட்ட மதிப்புக்கு மட்டுப்படுத்தப்படும் எனவே குறுகிய சுற்று சோதனையின் போது பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கப் போகிறேன் மின்னழுத்தத்தின் மதிப்பிடப்பட்ட மதிப்பை விட குறைவாக எனவே குறுகிய சுற்று சோதனையின் கீழ் மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் விண்ணப்பிக்கவும் மறைமுகமாக இது முறுக்குதலின் உள் மின்மறுப்புகள் என்ன என்பதற்கான அறிகுறியைக் கொடுக்கிறது மின்மாற்றியின் அது என்னவென்று எனக்கு ஒரு உணர்வைத் தருகிறது அதனால் எனவே குறுகிய சுற்று சோதனையின் போது பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் 10 சதவீதம் மட்டுமே என்றால் அது அதாவது மின்மாற்றி முறுக்குக்குள் நிகழும் மின்னழுத்த வீழ்ச்சி 10 சதவீதம் மட்டுமே மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தின் இது 5 சதவிகிதம் என்றால் அதாவது எனக்கு இன்னும் குறைந்த அளவு மின்மறுப்பு உள்ளது மின்மாற்றிக்குள் உள்நாட்டில் எனவே மின்னழுத்த வீழ்ச்சி குறைவாகிறது மாணவர் 2729 எஸ்சி சோதனை பூஜ்ஜியத்தின் போது மின்மாற்றியில் மின்னழுத்த வீழ்ச்சி உள்ளதா மற்றும் உள்ளன எஸ்சி சோதனையின் போது இரும்பு இழப்புகள் மிகக் குறைவு பேராசிரியர் இது 0 அல்ல அது மிகவும் சிறியது பார் நான் ஆர் யைப் பற்றி பேசுகிறீர்களானால் ஆர் சி என்பது பொதுவாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன் இது கருப்பை நீக்கம் மற்றும் எடி தற்போதைய இழப்பு நான் ஒரு மின்மாற்றியில் மிகக் குறைந்த ஹிஸ்டெரெசிஸ் மற்றும் எடி தற்போதைய இழப்பை சந்திக்கப் போகிறேன் ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு எனக்கு அதிக கட்டுப்பாடு இல்லை ஆனால் தற்போதைய இழப்பு நான் குறைந்து கொண்டிருக்கிறேன் முடிந்த அளவுக்கு நான் எடி நடப்பு இழப்புகள் மற்றும் ஹிஸ்டெரெசிஸ் இழப்புகளை கொஞ்சம் குறைத்துக்கொண்டிருந்தால் அதாவது ஐசி மிகவும் சிறியதாக இருக்கும் ஐசி ஒரு சிறியதாக இருந்தால் ஆர் சி நிறைய இருக்க வேண்டும் ஐ க்கு அதிக செல்வாக்கு உள்ளது என்பதை நினைவில் கொள்க ஆர் யை விட இழப்புகள் ஆர் சி சக்தி 1 ஐ சி சக்தி 2 சி நான் குறைக்க விரும்பினால் நான் இருந்தால் ஐ யைக் குறைக்க விரும்புகிறேன் ஆர் யை சிறிது அதிகரிக்க வேண்டும் எனவே ஆர் சி பொதுவாக ஒரு மின்மாற்றியில் இருக்கும் 1000 Ω போன்ற போல இருக்கும் இன்னும் அதிகமாக இருக்கலாம் எனவே மின்மாற்றியின் சிறந்த வடிவமைப்பு ஆர் சி மதிப்பு கிட்டத்தட்ட முடிவிலிக்குச் செல்லும் அது முடிவிலி அல்ல முறுக்கு எதிர்ப்புடன் ஒப்பிடும்போது அது மிக அதிகமாக இருக்கும் எனவே இது சில ஆயிரக்கணக்கான வோல்ட்டுகளாக இருக்கும் இதேபோல் எக்ஸ்எம் அடிப்படையில் எதைப் பற்றியும் பேசுகிறது ஒரு அர்த்தத்தில் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக்கு இடையிலான பரஸ்பர தூண்டல் ஆகும் ஏனெனில் அதுதான் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக்கு இடையில் இருக்கும் பொதுவான பாய்ச்சலைப் பற்றி பேசும் ஒன்று எனவே எனக்கு அதிக காற்று இடைவெளி இல்லை என்றால் வெளிப்படையாக தன்மைக்கும் இடையேயான இணைப்பு இரண்டாம் நிலை மிகவும் அப்படியே இருக்க வேண்டும் எனவே நான் இதைப் பார்க்கிறேன் உண்மையில் இந்த எக்ஸ்எம் மதிப்பு ஒரு மையம் எவ்வளவு ஊடுருவக்கூடியது என்பதற்கான குறியீடு எனவே பாடத்தின் ஊடுருவல் மிகவும் நன்றாக இருந்தால் எக்ஸ்எம் மிக உயர்ந்த மதிப்பாக இருக்கும் எனவே எக்ஸ்எம்மின் மதிப்பு மற்றும் ஆர் யின் மதிப்பு அதிகமாக இருந்தால் மின்மாற்றி நெருங்கி வருவதாக நான் கூறுவேன் மற்றும் சிறந்த மின்மாற்றி நோக்கி நெருக்கமாக எனவே பொதுவாக இது ஐ சி மற்றும் இது இம் ஆகும் இது உண்மையில் என் சுமை மின்னோட்டத்தை உருவாக்குகிறது மற்றும் சுமை இல்லாத மின்னோட்டம் 5 சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது எனவே 10 A வழியாக பாயும் போது நான் அதை கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை முதன்மை முறுக்கு இது 0 04 ஆக இருக்கலாம் எனவே 0 4 அல்லது 0 3 அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள நான் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை அதுதான் காரணம் நான் ஏன் அதை புறக்கணிக்கிறேன் எனவே இந்த Vsc நான் வழக்கமாகப் பயன்படுத்தியது அது செய்யப்படும் ஒரு ஆட்டோ மின்மாற்றி மூலம் எனவே நான் இங்கே ஆட்டோ டிரான்ஸ்பார்மரைக் காட்டப் போகிறேன் இதுதான் மொத்த ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் முறுக்குகளில் கிடைக்கும் மொத்த திருப்பங்களின் ஒரு பகுதியை மட்டுமே பொறுத்து மின்னழுத்தத்தை பாதிப்பதன் மூலம் அல்லது பயன்படுத்துவதன் மூலம் பயன்படுத்தப்படுகிறது எனவே நான் 220 V அல்லது 230 V ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே இந்த கட்டத்தில் நான் Vrated ஐப் பயன்படுத்தப் போகிறேன் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது ஒரு மாறுபாடு அல்லது ஆட்டோ மின்மாற்றி இருப்பதால் ஆட்டோவிலிருந்து மின்மாற்றி இது மாறி ஜாக்கி புள்ளியாகும் இது அநேகமாக வைக்கப்படும் குறைந்தபட்ச திருப்பங்களின் எண்ணிக்கை எனவே நான் என்ன செய்வேன் என்பது மெதுவாக பயன்படுத்தப்படும் மின்னழுத்தத்தை அதிகரிக்கும் மின்மாற்றியின் ஜாக்கி நிலையை அதிகரிப்பது அல்லது சுழற்றுவது நான் அதை சுழற்ற வேண்டும் பின்னர் செய்ய வேண்டும் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை நான் தாண்டவில்லை என்பது உறுதி எனவே இதை உண்மையில் இங்கே நேரடியாகப் பயன்படுத்த முடியாது எனவே இதை மீண்டும் இங்கே காண்பிக்கிறேன் இது இருக்கும் இது போன்ற ஒரு மாறுபாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே பூமி புள்ளி தயவுசெய்து கவனிக்கவும் எனவே மாறுபாடு முடியாது தனிமைப்படுத்துங்கள் இது சோதனையின் கீழ் மின்மாற்றியின் முதன்மை மற்றும் மின்சாரம் இடையே தனிமைப்படுத்த முடியாது அது தனிமைப்படுத்தப்படவில்லை இது உண்மையில் இருவருக்கும் இடையில் ஒரே பூமி எனவே நான் இங்கு மின்சாரம் இணைக்கப்பட வேண்டும் அங்குதான் 220 வி இணைக்கப்பட்டுள்ளது மாணவர் எஸ்சி சோதனையில் நாம் ஏன் முழு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்த முடியாது OC மற்றும் SC சோதனைக்கு தனிமை மின்மாற்றி தேவையா பேராசிரியர் நீங்கள் குறைந்த அளவு மின்னழுத்தத்தை மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மின்னோட்டம் எங்கிருந்து வரும் மாணவர் இது மதிப்பிடப்பட்ட மின்னோட்டம் என்று உங்களுக்கு எப்படித் தெரியும் பேராசிரியர் உங்களிடம் ஒரு அம்மீட்டர் இணைக்கப்பட்டுள்ளதைப் பாருங்கள் எனவே இந்த அம்மீட்டர் நீங்கள் தொடர்ந்து கழுகு கண் வைத்திருக்க வேண்டும் மாணவர் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் என்று மாணவர் நீங்கள் திறந்த சுற்று சோதனை செய்தால் 3250 பேராசிரியர் நீங்கள் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் பேராசிரியர் இல்லை அது BH வளையத்தில் உள்ளது சுமை இல்லாத சோதனைகளில் உங்களிடம் தனிமை மின்மாற்றி இருக்காது இல்லவே இல்லை அதனால்தான் நான் எடுத்த மற்றொரு சிறிய திசைதிருப்பல் என்று சொன்னேன் முந்தைய ஸ்லைடிற்கு செல்லலாம் இது உண்மையில் எங்கள் சுமை இல்லாத சோதனை எனவே இது உண்மையில் எங்கள் சுமை இல்லாத சோதனை இது உண்மையில் BH வளையமாகும் இது சுமை இல்லாத சோதனை என்று நான் நினைக்கிறேன் எனவே இது ஓபன் சர்க்யூட் சோதனையாகும் அங்கு நான் எந்த தனிமை மின்மாற்றியையும் காட்டவில்லை நான் காட்டியிருப்பது நேரடியாக ஒரு மாறுபாட்டின் மூலம் அதைப் பயன்படுத்துகிறது மற்றும் அனைத்து நிகழ்தகவுகளிலும் உள்ள மாறுபாடு மேல் புள்ளியுடன் இணைக்கப்படும் தனிமை இல்லை திறந்த சுற்று சோதனைக்கு ஒரு தனிமைப்படுத்தல் தேவையில்லை ஆனால் நான் ஒரு பிஹெச் லூப்பைத் திட்டமிடுகிறேன் என்றால் நான் சக்தி கூறுகளை நேரடியாக சி ஓ உடன் இணைக்கிறேன் சி ஓ என்பது மின்னணு கூறுகளுக்கு மட்டுமே மின் கூறுகளுக்கு அல்ல நான் இரண்டையும் கலக்கிறேன் நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது நல்லது பேராசிரியர் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அதை ஏன் செய்ய விரும்புகிறீர்கள் ஏனெனில் தனிமை மின்மாற்றிகள் விலை உயர்ந்த ஆட்டோ மின்மாற்றிகள் குறைந்த விலை மற்றும் நீங்கள் பூமியை பிரிக்க தேவையில்லை ஒழிய பூமியைப் பிரிக்க உங்களுக்கு ஒரு தேவை உள்ளது நீங்கள் பொதுவாக ஒரு தனிமைப்படுத்தலைப் பயன்படுத்துவதில்லை மின்மாற்றி ஆய்வகத்தில் நாம் எதையும் செய்ய முடியும் ஆனால் நான் ஒரு தொழிலுக்குச் சென்று கேட்டால் இந்த வகையான வேலைக்கு ஒரு தனிமை மின்மாற்றி அவர்கள் என்னை வெளியேற்றுவார்கள் எனவே என்னவென்று நான் பார்க்க வேண்டும் மிகவும் பொருளாதார ரீதியாக செய்யப்படுகிறது எனவே இப்போது குறுகிய சுற்று சோதனை கணக்கீடுகளைப் பார்ப்போம் எனவே நான் பெறப்போகிறேன் Vsc Isc Wsc Wsc எனக்கு உண்மையான சக்தி அளவை மட்டுமே தரும் இது மிகவும் தெளிவாக இருக்கும் இரண்டு எதிர்ப்புகள் மட்டுமே உள்ளன அவை மட்டுமே உண்மையான சக்தியைக் கலைக்க முடியும் Wsc நான் ஆக பெறுகிறேன் இங்கிருந்து நான் R1' R2' இன் மதிப்பு என்ன என்பதைப் பெற முடியும் பொதுவாக R 1 மற்றும் R2' ஆகியவற்றைப் பிரிப்பது மிகவும் கடினம் இதேபோல் X1 மற்றும் X2' எக்ஸ் ஆகியவற்றைப் பிரிப்பது மிகவும் கடினம் பெரும்பாலான நேரங்களில் அதை நாம் எடுக்கும் மொத்த எதிர்ப்பை 2 ஆல் வகுக்கும்போது நாம் எடுப்போம் R1 ஆக இதேபோல் மொத்த எதிர்ப்பை 2 ஆல் வகுக்கிறோம் R2' இது அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்கும் சரி நான் ஏற்கனவே எதிர்ப்பை அளவிட்டிருந்தால் போதிய கட்டத்தில் முதன்மை முறுக்கு பின்னர் அது வேறுபட்டது இல்லையெனில் R1 மற்றும் R2' இதேபோல் X1 மற்றும் X2' பிரிப்பது மிகவும் கடினம் நான் மொத்த மதிப்பை மட்டுமே பெறுவேன் எனவே இதை Req என்று அழைக்கலாம் இதேபோல் நான் சொல்ல முடியும் என்றால் என்ன என்று எனக்குத் தெரியும் எனக்கு கிடைத்ததும் Vsc மற்றும் Isc ஆகியவற்றிலிருந்து நான் நேரடியாக மின்மறுப்பைப் பெற முடியும் இது திறந்த சுற்று போலல்லாமல் நீங்கள் ஒரு தொடர் சுற்று மனம் சோதனை திறந்த சுற்று சோதனையில் இது ஒரு இணையான சமமான சுற்று எனவே நாங்கள் அதைப் பார்க்க முயற்சித்தோம் நீரோட்டங்கள் பிரிக்கப்படுகின்றன இங்கே மின்னழுத்தம் R மற்றும் X க்கு இடையில் பிரிக்கப்படுகிறது எனவே நான் சொல்ல முடியும் அடிப்படையில் இந்த விஷயத்தில் அதனால் நான் சொல்ல முடியும் இதை நான் Xeq என்று அழைக்கலாம் எனவே எனது மின்மாற்றி முறுக்குகளின் Xeq மற்றும் Req ஐப் பெற்றுள்ளேன் இது தொடருக்குக் காரணமாகும் சமமான சுற்றில் அளவுருக்கள் நான் இவற்றை வைத்தவுடன் அதாவது ரெக் செக் மற்றும் சுமை இல்லாத இழப்புகள் நான் உதவ முடியும் வெவ்வேறு சுமை நிலைமைகளின் கீழ் மின்மாற்றியின் செயல்திறன் நான் கற்பனை செய்வது எதுவாக இருந்தாலும் அ சிக்கல் ஏனென்றால் மின்மாற்றியின் அளவுருக்கள் எனக்குத் தெரியும் நான் மின்மாற்றியை ஏற்ற வேண்டியிருந்தால் அதே 220 ஆல் 110 2 2 கே ஏ மின்மாற்றி நான் எவ்வளவு சக்தியை வீணடித்திருப்பேன் ஏனென்றால் நான் அதை முதல் 2200 W க்கு ஏற்ற வேண்டும் பின்னர் நான் அதை 1100 W 1000 W மற்றும் பலவற்றிற்காக செய்ய வேண்டும் பின்னர் நான் முனையத்தில் மின்னழுத்தத்தை எவ்வாறு பெறுகிறேன் என்பதையும் என்ன வகையான செயல்திறன் அல்லது நான் பெறும் வாட்மீட்டர் வாசிப்பு என்பதையும் நான் பார்க்க வேண்டும் எனவே அது நிச்சயமாக ஒரு பெரிய அளவிலான இழப்பை ஏற்படுத்தும் இது உண்மையில் நான் வெளிப்புற எதிர்ப்பில் சிதறடிக்கும் குறைந்தபட்சம் இது 2 2 கி ஏ ஆகும் நான் நிகழ்ச்சியை நிர்வகிக்க முடியும் அது 400 மெகாவாட் என்றால் நான் உண்மையில் அதை வைத்திருந்தேன் எனவே சரியான எதிர்ப்பு மற்றும் விஷயங்களின் உதவியுடன் 400 எம் ஏ மின்மாற்றியை ஏற்றுவதாக நான் உண்மையில் எதிர்பார்க்க முடியாது அது போல எனவே இப்போது இந்த இரண்டு சோதனைகளையும் நாங்கள் பார்த்துள்ளோம் இப்போது மின்மாற்றியின் இரண்டு செயல்திறன் அளவுருக்களைப் பார்க்க முயற்சிப்போம் ஒன்று செயல்திறன் மற்றும் அடுத்தது மின்னழுத்த ஒழுங்குமுறை எனவே நான் செயல்திறனைப் பார்க்கிறேன் என்றால் செயல்திறன் சக்தி உண்மையான சக்தி என வரையறுக்கப்படுகிறது எனவே வெளியீட்டு சக்தியை உள்ளீட்டு சக்தியால் வகுக்க வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் இதுதான் செயல்திறன் வெளியீட்டு சக்தி ஒருவேளை நான் அதை ஒரு தூண்டல் மோட்டருக்குக் கொடுக்கிறேன் நான் அதை ஒரு எதிர்ப்பு சுமைக்கு தருகிறேன் நான் அதை ஒரு வெப்ப அலகுக்குக் கொடுக்கிறேன் ஒருவேளை நான் வைத்திருக்கும் எந்திரத்திற்கும் அதைக் கொடுக்கிறேன் நான் அதை அளவிட சில வழிகளைக் கொண்டிருக்கலாம் எனவே நான் வெளியீட்டு சக்தியை அளவிட முடியும் அல்லது இந்த மின்மாற்றியில் இருந்து 250 W இன் வெளியீட்டு சக்தியை நான் விரும்புகிறேன் என்று கூறலாம் எனவே எந்த விஷயத்தில் உள்ளீட்டு பக்கத்தில் இருந்து எவ்வளவு விண்ணப்பிக்க வேண்டும் எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்க வேண்டும் பொதுவாக ஒரு மின்மாற்றியின் அளவுரு மதிப்பீடு மிகவும் முக்கியமானது என்பதற்கான காரணம் இதுதான் இது மறைமுகமாகவும் உள்நாட்டிலும் மின்மாற்றிகள் எவ்வளவு விழுங்கப் போகின்றன வெளியீட்டில் எவ்வளவு கிடைக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறது எனவே மின்மாற்றியிலிருந்து இவ்வளவு மின் உற்பத்தியை நான் விரும்பினால் உண்மையில் நான் எவ்வளவு சப்ளை செய்ய வேண்டும் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஒரு மின்மாற்றியின் 250 W வெளியீட்டில் அது 20 W ஐக் கலைக்கப் போகிறது அந்த அளவிற்கு மின்மாற்றி வெப்பமடையும் எனவே நான் மின்மாற்றிக்கு போதுமான குளிரூட்டலை வழங்குகிறேன் மின்மாற்றி அதிக வெப்பமடையும் இதன் காரணமாக சுற்றியுள்ள கூறுகளும் அதிக வெப்பமடையும் இறுதியில் அது தோல்வியடையும் எடுத்துக்காட்டாக உங்கள் கணினியில் உங்களிடம் அந்த SMPS உள்ளது அந்த SMPS எப்போதும் ஒரு மின்மாற்றி உள்ளே இருக்கும் அந்த மின்மாற்றி அநேகமாக சுமார் 300 W சக்தியை மட்டுமே கொண்டு செல்லப் போகிறது அதற்கு மேல் ஒன்றும் இல்லை ஆனால் 300 W மின்சக்தியில் அது 20 25 W ஐக் கரைக்கும் அது மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட இடமாகும் எந்த இடமும் கிடைக்கவில்லை எனவே நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் போதுமான குளிரூட்டல் செய்யப்படுகிறது எனவே போதுமான குளிரூட்டல் அல்லது காற்றின் சுழற்சி கிடைக்கவில்லை என்றால் நான் ஒரு சிறிய விசிறியைப் பொருத்த வேண்டும் அது அதிக அளவு மின்சாரத்தை நுகரும் அது வேறுபட்டது ஆனால் எதுவும் தோல்வியடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த இரண்டு பார்வை புள்ளிகளிலிருந்து செயல்திறன் மதிப்பீடு மிகவும் முக்கியமானது என்று நாங்கள் கூறுவோம் நான் கொடுக்க வேண்டிய உள்ளீட்டு சக்தி எவ்வளவு எவ்வளவு நான் பயன்படுத்தும் எந்திரத்திற்கு அது கிடைக்கிறதா என்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் எனவே என்னால் அளவிட முடிந்தால் இதை வெளியீடு என்று சொல்ல முடியும் வெளியீட்டு சக்தி வெளியீட்டு சக்தி மற்றும் இழப்புகளால் வகுக்கப்படுகிறது எனவே இரண்டு இழப்புகள் என்ன இழப்புகள் தாமிர இழப்புடன் ஒத்திருக்கும் இது உண்மையில் வேறு எதுவும் இல்லை எனவே இதை நான் என எழுத வேண்டும் ஏனென்றால் நான் R1 மற்றும் R2' நான் ஒரு நிலையானவராக இருக்கக்கூடாது இரண்டாம் நிலை பக்கத்தில் நான் இணைத்துள்ள எதிர்ப்பு எவ்வளவு என்பதைப் பொறுத்து நீங்கள் எனது புள்ளியைப் பெறுகிறீர்களா 2 2 kVA மின்மாற்றியில் 5 5 ஐ இணைத்தால் அது 2 2 kVA மதிப்பிடப்பட்ட சக்தியை வழங்கும் நான் 10 ஐ இணைத்தால் அதற்கேற்ப எனக்கு 20 A க்கு பதிலாக 11 A மட்டுமே இருக்கும் எனவே தற்போதைய நான் எந்த வகையான சுமைகளை இணைத்துள்ளேன் என்பதைப் பொறுத்து மாறக்கூடிய ஒன்றாகும் எனவே இந்த தாமிரம் இழப்புகள் மாறி இழப்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை மாறி இழப்புகள் அவை நிலையானவை அல்ல இழப்பு இது மாறி இழப்பு என்று அழைக்கப்படுகிறது எனக்கு இருக்கும் இரண்டாவது வகையான இழப்பு இரும்பு இழப்பு அல்லது நிலையான இழப்பு ஆகும் இது உடன் ஒத்திருப்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் சமமான சுற்று அடிப்படையில் நான் இதைச் சொல்ல முயற்சித்தால் இது ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு மற்றும் எடி நடப்பு இழப்புக்கு சமமாக இருக்கும் என்றும் நான் சொல்ல முடியும் அல்லது இது W0 என்று சொல்லலாம் எனக்கு சுமை இல்லாத சுற்று என கிடைத்தது உங்களுக்குத் தெரியும் நான் சுமை சோதனை செய்யாதபோது எனக்கு சில W0 கிடைத்தது மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினேன் அதிர்வெண் எனவே வட்டம் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் உள்ளது ஃப்ளக்ஸ் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் இருந்தால் என்னால் முடியும் இரும்பு இழப்பு என இழந்ததை பெற எனவே இது உண்மையில் நிலையான இழப்பு எனவே அடுத்த வகுப்பில் உண்மையான செயல்திறன் வெளிப்பாடு மற்றும் மாறியைப் பார்க்க முயற்சிப்போம் சுமை நிலைமைகள் அதிகபட்ச செயல்திறனுக்கான நிபந்தனைகளை நாங்கள் பெறுவோம் ஒரு குறிப்பிட்ட புள்ளி நான் எந்த சுமை சோதனையிலும் வாட்மீட்டர் வாசிப்பு இரும்பு இழப்புகளை மட்டுமே குறிக்கிறது ஏன் குறுகிய சுற்று சோதனையில் வாட்மீட்டர் வாசிப்பு என்று அடுத்த வகுப்பில் நான் குறிப்பிட வேண்டியதை மறந்துவிட்டேன் நான் சதுர ஆர் இழப்புகள் அல்லது செப்பு இழப்புகளை மட்டுமே குறிக்கிறது ஏன் வேறு வழியில்லை